வணக்கம் இந்த மேனுபாக்ட்டரிங் சிஸ்டம் டெக்னாலஜி பகுதி 2 தொகுதி 16 க்கு வரவேற்கிறோம் x ஐ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்லிருந்து மீனை எவ்வாறு திட்டமிடுவது என்பதைப் பற்றி நாம் எடுத்துக்கொண்டோம் மற்றும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் sx எனவே உண்மையில் sx அல்லது ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 எனக் குறிப்பிடலாம் மேலும் இது xi2x2 2xix என குறிப்பிடப்படுகிறது மேலும் இதை xi2x2 2xix என எளிமைப்படுத்தலாம் எனவே இந்த xi2nx2 2nxxin மேலும் எளிமை ஆக்க நாம் முயற்சி செய்யலாம் மேலும் இதை xi2nx22nx2 என குறிப்பிடப்படலாம் எனவே இறுதியில் நாம் இந்த முழு விஷயத்தையும் xi2 nx2 எனக் குறிப்பிடலாம் மேலும் இதை 2 ஆகக் குறைக்கலாம் எனவே இறுதி உருவாக்கம் 1 xi2 nx2n2ஆக இருக்கலாம் மேலும் இது போய்விடும் இறுதியாக ஒரு n சிக்மா xi2 மைனஸ் சிக்மா xi ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் n முறை n மைனஸ் 1 எனவே n தடவை nxi2 2n எனவே இந்த சூத்திரம் உண்மையில் கணக்கீட்டை எளிதாக்குகிறது பிரீகுவெண்சீஅட்டவணையின் எந்த வகையிலும் நீங்கள் ஒரு மாறியை வெளியே எடுக்க முடியும் என்பது முக்கியம் இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் கணக்கீடு போன்றவற்றுக்கு மிகவும் எளிதாகப் பயன்படுத்தப்படலாம் எனவே எடுத்துக்காட்டாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பிரீகுவெண்சீ அட்டவணையை விவரிக்க விரும்புகிறோம் x இன் இடைவெளியில் பல்வேறு நடு மதிப்புகள் உள்ளன மேலும் ஒரு பிரீகுவெண்சீ விநியோகிக்கப்படுகிறது அல்லது இது உள்ளது உண்மையில் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே அடிப்படையில் 24 முதல் 424 5 க்கு சமமான நடு மதிப்பு x செயல்படும் விதம் இதில் 3 முறை என்பது உண்மையில் ஹிஸ்டோகிராம் பகுப்பாய்விலிருந்து வருகிறது 434 5 என்பது 4 முறை 444 5 என்பது 10 முறை மற்றும் பல இப்போது இந்த வித்தியாசமான மதிப்புகளுடன் விளையாடிக்கொண்டிருப்பதால் அவை மிகவும் பொருத்தமானவை என்று உங்களுக்குத் தெரியும்நாம் ஏதாவது செய்ய முடியுமா நான் ஒரு ஒப்பீடு சொல்கிறேன் எனவே இந்த மதிப்புகளின் எளிமைப்படுத்தப்பட்ட வடிவமானது நமது விநியோகத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படைகளாக இருக்கலாம் பின்னர் எந்த எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பைப் பெறுவதற்கு எந்த சூத்திரம் எழுதப்பட்டதோ அந்த எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பை மீண்டும் அசல் நிலை மதிப்புக்கு மாற்றப் பயன்படுத்தலாம் எனவே அந்த முக்கிய மதிப்பு மற்றும் அனைத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மற்றும் பல தேவைப்படலாம் எனவே இங்கே நாம் இந்த மாறியை குறியீடாக்க விரும்புகிறோம் மேலும் அதை ஒரு குறியீட்டு மாறி v ஆக மாற்ற வேண்டும் எனவே கோடடு வேரியபுள் v என்பது அடிப்படையில் முக்கியமான மதிப்பு எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் கவனிப்பு எண் 1 அல்லது வரிசை எண் 1 க்கு முக்கிய மதிப்பு 424 5 ஆகும் எனவே நாம் உண்மையில் அதை சராசரியிருந்து இந்த முழு டிஸ்ட்ரிபியூஷன் உடன் எவ்வளவு வித்தியாசபடுகிறது என பார்ப்போம் அது செய்தால் சிக்மாfxf என்று கிடைக்கும் குறிப்பிட்ட வழக்கில் முதன்மை மதிப்பு 464 5 எனவே ஒவ்வொரு முறையும் இந்த மதிப்பை எடுக்க முயற்சிக்கிறோம் எனவே 424 5 464 5 மற்றும் பின்னர் முழு விஷயத்தையும் 10 ஆல் வகுக்கிறோம் எனவே இது கோடடு வேரியபுள் கோடடு வேரியபுள் என்பது அடிப்படையில் உங்களுக்குத் தெரியும் அதாவது v மாறி என்பது அடிப்படையில் உண்மையான மதிப்பு கழித்தல் சராசரி மதிப்பு 10இன் காரணியால் வகுக்கப்படுகிறது 10 எனவே இப்போது நீங்கள் இந்த வெவ்வேறு மதிப்புகள் 1 2 3 4 ஆகியவற்றை அவற்றின் மதிப்புமிக்க கோடடு வேரியபுள் v1 v2 v3 v4 ஆக மாற்றியுள்ளீர்கள் எனவே கோடடு வேரியபுள்யைப் பார்ப்பது மிகவும் எளிமையானது மேலும் கோடடு வேரியபுளை அடிப்படையில் கணக்கிடுவது மிகவும் எளிதானது எனவே நீங்கள் கோடடு வேரியபுளில் அதிர்வெண்ணைப் பயன்படுத்தலாம் மற்றும் கோடடு வேரியபுளின் அனைத்து கணக்கீடுகளையும் செய்யலாம் பின்னர் இந்த 10 மாறியைப் பெறுவதற்கு நீங்கள் எந்த மாற்றத்தைப் பயன்படுத்தியிருந்தாலும் நாம் அதற்கு வெகுமதியாக இருக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் முழு யோசனையான அசல் மதிப்பைப் பெறலாம் எனவே இங்கே எடுத்துக்காட்டாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ∑fvv v என்பது கோடடு வேரியபுள் சராசரியாக கோடடு வேரியபுள் ஸ்கொயர் சிக்மா மைனஸ் 1ஆல் வகுக்கப்படுகிறது நான் இந்த மதிப்பை எளிமைப்படுத்தினால்நமக்கு கிடைப்பது fv2 fv2 2fvv ஆகும் உண்மையில் நான் இதை மேலும் எளிமைப்படுத்தினால் σx2 க்கு சமமான மதிப்பு கிடைக்கும்மதிப்பை f இன் இங்கே மொத்த கண்காணிப்பு எண்ணிக்கை அல்லது துணை ருூஃப் அளவின் மொத்த எண்ணிக்கை n என்று வைத்துக் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் n அப்ஸா்வேஸன்ஸ் 99க்கு சமமாக உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நீங்கள் இதை fv2 fv2 2fvvஎன குறிப்பிடலாம் மேலும் σx ஐ இங்கே மீண்டும் எளிமையாக்க முடியும் என்பதை விளக்க விரும்புகிறேன் இப்போது இந்த வெளிப்பாட்டில் நாம் எதைப் பற்றி எழுதுகிறோமோ அதை இன்னும் எளிமையான வடிவமாக மாற்றுகிறேன் இந்த அட்டவணை அல்லது இந்த மாறி அணுகுமுறை மூலம் எளிமையாக கணக்கிட முடியும் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனின் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சராசரியைக் கணக்கிடுவதற்கு பிரீகுவெண்சீ v பிரீகுவெண்சீ f மற்றும் கோடடு வேரியபுள் v ஆகியவற்றின் அடிப்படையில் தேவைப்படும் அடிப்படை குறைந்தபட்ச மதிப்புகள் என்னவென்று பார்ப்போம் எனவே நான் இதை fv2 பிளஸ் என்று எழுதுகிறேன் இது உங்களுக்குத் தெரிந்த fv2 க்கு சமமாகிறது v டேஷ் அடிப்படையில் கோடடு வேரியபுளின் சராசரி மதிப்பு இது தனிப்பட்ட மதிப்பாகும் எனவே நீங்கள் இதை n முறை சொல்கிறீர்கள் என்று என்னால் எழுத முடியும் எனவே fv2 அடிப்படையில் சொல்ல வேண்டிய பொருள் v2 நாம் கருதப்படுகின்ற சிக்மா f மதிப்பு v அந்த குறிப்பிட்ட விநியோகத்தில் தனிப்பட்ட பொதுவானது என்று உங்களுகக்கு தெரியும் எனவே இதை nv2 மைனஸ் 2v முறை குறிப்பிடலாம் நீங்கள் ∑fv இன் மதிப்பை vஐ கூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதலாம் எனவே இதை வெளியே வர அனுமதித்தால் நமக்கு சிக்மா 2v∑fvn 1 கிடைக்கும் மேலும் நான் இங்கு என்ன செய்யப் போகிறேன் என்பது ஒரு வகையான பெருக்கல் மற்றும் மதிப்பை n ஆல் வகுத்து இதில் n ஐ ∑f ஆக குறிப்பிடலாம் எனவே நான் fv2n 1 nv2n 1 2vn என குறிப்பிடலாம் எனவே இது உண்மையில் குறியிடப்பட்ட மாறி v விநியோகத்தின் சராசரி மதிப்பு இதுதான் உண்மையான கோடடு வேரியபுள் டிஸ்ட்ரிபியூஷனின் மீன் வேல்யு எனவே இதை vஆல் மாற்றலாம் இதை நீங்கள் n 1 ஆல் வகுக்கலாம் எனவே நீங்கள் மீண்டும் ஒரு fv2n 1 nv2n 1 2nv2n 1ஐப் பெற்றுள்ளீர்கள் மேலும் fv2n 1 nv2n 1 ஆக நீங்கள் அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் அல்லது வேறு வார்த்தைகள் சொல்வது என்றால்fvஅல்லது fv2 n மைனஸ் 1 fv2n 1 இந்த n தடவை மைனஸ் v உண்மையில் இதன் மதிப்பு n2n2 ஆகும் இது போன்றே சொல்லும் மற்றும் இது நிலையான விலகலின் வர்க்கம் σx2 எனவே σx2 ஐ இன்னும் நீங்கள் எளிமைப்படுத்தி இந்த nfv2 2n பெற முடியும் அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் σx வெறுமனே ரூட்க்கு கீழ் இந்தக் குறிப்பிட்ட சொற்றெடர் மற்றும் nfv2 2n எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இப்போது கோடடு வேரியபுளின் fv2என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் மேலும் 2 என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் எளிமையான நெடுவரிசைகளை உருவாக்குவதன் மூலம் அதை மிக எளிதாகக் கணக்கிடலாம் மேலும் 1 நெடுவரிசையை கோடடு வேரியபுள் அதிர்வெண்ணை பெருக்கி அதிர்வெண்ணின் மற்ற ஸ்குயா் இந்த கோடடு வேரியபுள் கணக்கீட்டு ரீதியாக மிகவும் எளிதாகக் கையாளப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விலையுயர்ந்த கணக்கீடு உங்களுக்குத் தெரியும் இது சில மாறிகளை மட்டுமே காட்டுகிறது ஆனால் உண்மையான நிகழ்வுகளில் 1000 மற்றும் 1000 எதிர்பார்க்கும் மாறிகள் இருக்கலாம் எனவேσx நிலையான விலகல்களை விரைவாகக் கணக்கிடும் திறனை நீங்கள் இப்போது பெற்றுள்ளீர்கள் மேலும் இதில் பெறப்பட்ட சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கணக்கிட்டோம் இந்த nfv2 2n இங்கே கடைசிப் படி எனவே நீங்கள் வெறுமனே இந்த 99 வெவ்வேறு மதிப்புககளை 99297 299 போடுங்கள் எனவே இது சமமாக வெளிவருகிறது எனவே விநியோகத்தின் நிலையான விலகல் உண்மையில் 1 737 ஆக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட விநியோகத்தின் நிலையான விலகல் என்ன என்பதைக் கணக்கிடுவதன் மூலம் குறைந்த கணக்கீட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளீர்கள் அந்த விநியோகத்தின் சராசரியைக் கணக்கிடுவதற்கான அர்த்தம் உங்களுக்குத் தெரியும் அது மாற்றப்பட்ட மாற்றத்திற்கு வெகுமதி அளிக்க வேண்டும் கோடடு வேரியபுளை செய்வதற்குப் பயன்படுத்தப்பட்டது மற்றும் நிலையான விலகலுடன் அப்படியே இருக்கும் எனவே இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தப்படும் வாக்குறுதி அதுதான் எனவே X மற்றும் R விளக்கப்படங்களை எவ்வாறு திட்டமிடுவது என்பது பற்றி இப்போது நமக்கு நல்ல யோசனை இருப்பதாக நான் நினைக்கிறேன் மேலும் நேரத்திலே கருத்தில் கொண்டு இந்த பாடத்தினை முடிக்கலாம் ஆனால் அடுத்த பாடத்தில் உண்மையில் விளக்கப்படங்களைத் திட்டமிடத் தொடங்குவோம் மற்றும் எழுத்துகளைப் பற்றி குறிப்பாக பாரமீட்டர்ஸ் அளவு விளக்கம் அல்லது X பார் அல்லது R சாட்ஸ் போன்ற தர பாரமீட்டர்ஸ் பற்றி பேசும் போது மேலும் கற்றுக்கொள்வோம்